கரும்பொருளின் பண்புகள் நான் லாம்ப்டா வெர்சஸ் E லாம்ப்டா b ஐ நான் 2 h pi C நாட் ஸ்கொயர் வகுத்தல் லாம்ப்டா பவர் 5 பெருக்கல் எக்பொனெண்சியல் ஆப் h c0 வகுத்தல் லாம்ப்டா kT மைனஸ் 1 என்று சதி செய்தால் எனவே அதைத்தான் நான் பிளாட் செய்கிறேன் எனவே நான் கண்டறிவது வெவ்வேறு வெப்பநிலைகளுக்கு அதுவே நீங்கள் பெறக்கூடிய நடத்தை இது அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் இது திட்டமிடப்பட்டது பிளாட் செய்வது மிகவும் எளிதானது இது வேறு வெப்பநிலையை வைத்து அலைநீளத்தின் செயல்பாடாக திட்டமிடுகிறது எனவே சூரியனின் வெப்பநிலை தோராயமாக 5800K என்று மக்கள் இதைச் செய்துள்ளனர் மேலும் அந்த வளைவின் அதிகபட்சம் உண்மையில் கட்புலனாகும் வரம்பில் விழுகிறது நீங்கள் எங்கு பார்க்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் கட்புலனாகும் வரம்பு என்பது நாம் பொருட்களை பார்க்கக்கூடிய அலைநீளம் ஆகும் உண்மையில் சூரியனிடமிருந்து இவ்வளவு ஒளியைப் பெறுவதற்குக் காரணம் கரும்பொருளுக்கு அருகில் இருக்கும் சூரியனால் வெளியிடப்படும் அதிகபட்ச கதிர்வீச்சுதான் சூரியன் ஒரு கரும்பொருளுக்கு அருகில் இருக்க வேண்டும் எனவே சூரியனால் வெளிப்படும் அதிகபட்ச உமிழ்வு அது கட்புலனாகும் வரம்பில் விழுகிறது அதனால்தான் சூரியனாக இருக்கும் மிக நெருக்கமான நட்சத்திரத்திலிருந்து இவ்வளவு ஒளியைப் பெற முடிகிறது எனவே ஒருவர் உண்மையில் இவற்றில் சேரலாம் எனவே அதை ஒரு தடிமனான கோடுடன் இணைப்பதன் மூலம் மாறிவிடும் நான் வெவ்வேறு வெப்பநிலையில் அனைத்து மாக்சிமாவையும் ஒன்றாக இணைத்தால் அவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கோட்டில் குறிப்பிட்ட வடிவத்தில் விழும் அவை அனைத்தும் ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் விழுகின்றன அதாவது லாம்ப்டா மேக்ஸ் lambda max அதிகபட்ச தீவிர அலைநீளம் வெப்பநிலையால் பெருக்கப்படுகிறது அதாவது நிலையானது உண்மையில் இதை எவ்வாறு பெறுவது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது சுமார் 2900 மைக்ரோ மீட்டர் கெல்வின் ஆகும் எனவே இது ஒரு வகையான தலைகீழ் நேரியல் உறவாகும் இது வெப்பநிலையின் செயல்பாடாக அதிகபட்ச அலைநீளம் நிலையானதாக இருப்பதைக் காணலாம் உண்மையில் இதைக் காட்டுவது மிகவும் கடினம் அல்ல இந்த வளைவுகள் ஒவ்வொன்றின் அதிகபட்ச அளவை எவ்வாறு கண்டுபிடிப்பது மாக்சிமாவை நான் எப்படி கண்டுபிடிப்பது நீங்கள் முதல் வழித்தோன்றலை எடுத்து அதை 0 ஆக அமைக்கவும் நான் அதை உங்களுக்காக செய்துள்ளேன் எனவே d வகுத்தல் dlambda இதைப் பார்ப்பதற்கான வழி இந்த வடிவத்தில் C2 வகுத்தல் லாம்ப்டா t மைனஸ் 1 ஆனது Eb என வெளிப்படுத்தப்படுகிறது அங்கே C1 என்பது 2 pi h C நாட் ஸ்கொயர் மற்றும் C2 என்பது h c0 வகுத்தல் k ஆகும் அறியப்பட்ட மாறிலியை ஒற்றை மாறிலியாக மாற்றி பின்னர் d வகுத்தல் dlambda Eb ஆல் வரையறுக்கவும் lambda ஆனது அதிகபட்சம் 0 க்கு சமமாக மதிப்பிடப்படுகிறது எனவே அதுதான் லாம்ப்டா மேக்ஸ் இடையே தொடர்புடைய வெப்பநிலையில் உள்ள தொடர்பைக் கண்டறியும் அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் C2 வகுத்தல் லாம்ப்டா Tm பெருக்கல் C1 C2 லாம்ப்டா பவர் மைனஸ் 7 வகுத்தல் T m மைனஸ் 5 C1 லாம்ப்டா பவர் மைனஸ் 6 ஆகும் அது லாம்ப்டா அதிக பட்சமாக இருக்கவேண்டும் பிளஸ் 5 C1 லாம்ப்டா அதிகபட்சம் டு பவர் ஆப் மைனஸ் 6 ஆனது 0க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் அது என்னவாக மாறும் மேலும் சிறிது இயற்கணிதத்திற்குப் பிறகு இந்த வடிவத்தின் சமன்பாட்டை நீங்கள் உண்மையில் C2 வகுத்தல் 5 லாம்ப்டா Tm மைனஸ் 1 பிளஸ் 5 எக்ஸ்போனென்ஷியல் ஆப் மைனஸ் C2 வகுத்தல் லாம்ப்டா Tm ஆனது 0க்கு சமம் சிறிது இயற்கணிதத்திற்குப் பிறகு நீங்கள் மீண்டும் எழுதலாம் உண்மையில் நீங்கள் இந்த வடிவத்திற்கு குறைக்கலாம் இப்போது நீங்கள் x க்கு C2 வகுத்தல் lambda m மற்றும் Tm மூலம் அமைக்கிறீர்கள் அங்கு Tm ஆனது தொடர்புடைய வெப்பநிலையுடன் ஒத்திருக்கிறது எனவே நீங்கள் சமன்பாட்டு x வகுத்தல் 5 மைனஸ் 1 பிளஸ் 5 டைம்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆப் மைனஸ் x என்பது 0ற்கு சமம் எனவே இது எண்ணாக தீர்க்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் இதைத் தீர்க்கிறீர்கள் என்றால் C2 வகுத்தல் lambda m Tm என்பது 4 965 ஆகும் மேலும் C2 இன் மதிப்பை நீங்கள் செருகினால் லாம்ப்டா அதிகபட்சம் அதனுடன் தொடர்புடைய வெப்பநிலை அதிகபட்சமாக சுமார் 2900 ஆக இருப்பதைக் காணலாம் எனவே நீங்கள் உண்மையில் இந்த சமன்பாட்டைத் தீர்த்து அந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டிற்கான சரியான பதிலைக் கண்டறிய முயற்சிக்க வேண்டும் இதுவே வெயின் இடப்பெயர்ச்சி விதி Wein's displacement law என்று அழைக்கப்படுகிறது இது கொடுக்கப்பட்ட கரும்பொருளால் அதிகபட்ச செறிவை அடையும் வெப்பநிலையுடன் தொடர்புடையது மீண்டும் ஒரு சிறிய வரையறை இங்கே பட்டை உமிழ்வு என்று ஒன்று

எனவே இது குறிப்பாக நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் போது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையெனில் இந்த பேண்ட் எமிஷன் கான்செப்ட் அதிகம் பயன்படாது என்பது எனது கருத்து ஆனால் தேர்வு போன்றவற்றில் சில பிரச்சனைகளை தீர்க்க இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது பதிலளிக்க முயற்சிப்பது என்னவென்றால் பிராக்சன் ஆஃ எமிஷன் F எனப்படும் அளவை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் எனவே F0 முதல் லாம்ப்டா வரையிலான உமிழ்வுப் பகுதியின் பின்னம் மன்னிக்கவும் கருப்பொருளில் இருந்து வெளியேறும் மொத்த உமிழ்வின் பின்னமானது அனைத்து அலைநீளங்களிலும் தொகை ஈடாகும் எனவே வரையறை 0 முதல் லாம்ப்டா Eb வரை லாம்ப்டா வகுத்தல் தொகையீடு 0 முதல் முடிவிலி dlambda வரை டினோமின்னேட்டர் என்றால் என்ன தொகையீடு Eb lambda dlambda 0 முதல் முடிவிலி வரை அதுதான் உங்கள் ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் விதி சிக்மா T பவர் 4 மற்றும் அதனால் 1 வகுத்தல் சிக்மா T பவர் 4 இன்டெக்ரல் 0 டு லாம்ப்டா d லாம்ப்டா ஐத் தவிர வேறில்லை எனவே இந்த வெளிப்பாட்டை சற்று வசதியான வடிவத்தில் மீண்டும் எழுதலாம்

மற்றும் நாம் மாறிகளை மாற்றுவோம் அது Eb வகுத்தல் சிக்மா T பவர் 4 பெருக்கல் dlambdaT ஆகும் எனவே மாறிகளின் மாற்றத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் எனவே மக்கள் இந்த வெளிப்பாட்டைக் கணக்கிட்டுள்ளனர் மேலும் உங்களிடம் இந்த நிலையான அட்டவணைகள் உள்ளன x அச்சு lambdaT மற்றும் y அச்சுக்கு 0 முதல் லாம்ப்டா வரை உள்ளது எனவே இது இந்த வகையான நடத்தை என்று மாறிவிடும் நீங்கள் கரும்பொருளில் சில கணக்கீடுகளைச் செய்யும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொடுக்கப்பட்ட லாம்ப்டாட் வரம்பில் உமிழ்வு என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த வளைவைப் பயன்படுத்தி தொடர்புடைய தொகையீடுகளைக் கழிப்பதன் மூலம் இங்கே காணலாம் எனவே F lambda1 முதல் lambda2 வரையிலான உமிழ்வு என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் அது வேறில்லை இது என்ன மாணவர் F 0 முதல் F0 இலிருந்து lambda2 வரை மைனஸ் F0 இலிருந்து lambda1 வரை எனவே lambda1 மற்றும் lambda2 வரம்பில் உள்ள நிகர உமிழ்வு என்ன என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே உங்கள் தேர்வில் பின்னர் நீங்கள் பெறக்கூடிய சில சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு இது ஒரு பயனுள்ள கருவியாகும் இல்லையெனில் பேண்ட் எமிஷன் கருத்துக்கு அதிகப் பயன் இல்லை ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பயனுள்ள கருவி இது என்று நான் நினைக்கிறேன் இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா எல்லாம் சரி எனவே கதிர்வீச்சு செயல்முறையை அளவிடுவதற்கு முன் இன்னும் சில வரையறைகள் உள்ளன இப்போது அத்தகைய வரையறைக்கான காரணம் பெரும்பாலும் உண்மையான மேற்பரப்பின் பண்புகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எனவே கரும்பொருளை வரையறுக்கும்போது கரும்பொருள் ஒரு தரநிலையாகக் கருதப்படுகிறது என்று சொன்னோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு உண்மையான மேற்பரப்பின் அனைத்து பண்புகளையும் தரநிலையின் பண்புகளைப் பயன்படுத்தி வரையறுக்க வேண்டும் இது கரும்பொருள் கதிர்வீச்சு ஆகும் அதனால் எனவே எப்சிலான் என குறிப்பிடப்படும் உமிழ்வு எனப்படும் அளவை வரையறுப்பது பயனுள்ளது மேலும் இது லாம்ப்டா மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடாகும் லாம்ப்டா தீட்டா ஃபை மற்றும் வெப்பநிலை மேலும் இது அடிப்படையில் உண்மையான மேற்பரப்பிலிருந்து உமிழ்வின் தீவிரத்தின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது இது மீண்டும் ஃபை தீட்டா மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றின் செயல்பாடாகும் எனவே கோண நிலையின் செயல்பாடாக இல்லாத கரும்பொருளிலிருந்து தொடர்புடைய உமிழ்வு இது அடிப்படையில் கதிர்வீச்சு உமிழ்வு அல்லது உண்மையான மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு விகிதம் அதே வெப்பநிலையில் கரும்பொருளிலிருந்து உமிழ்வு மூலம் வகுக்கப்படுகிறது இது ஒரே வெப்பநிலையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் இது அதே வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் ஒரு கரும்பொருளிலிருந்து உமிழ்வு மற்றும் உண்மையான மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு விகிதம் ஆகும் எனவே இதேபோல் ஒரு நிறமாலை அரைக்கோள உமிழ்வை வரையறுக்கலாம் எனவே வரையறை சற்று தந்திரமானது சிறிது நேரத்திற்கு முன்பு நீங்கள் பார்த்ததிலிருந்து இது மிகவும் வித்தியாசமானது எனவே நிறமாலை அரைக்கோள உமிழ்வு என்பது இப்போது லாம்ப்டா மற்றும் வெப்பநிலையின் செயல்பாடாக உள்ளது இது உண்மையான மேற்பரப்பின் நிறமாலை அரைக்கோள உமிழ்வு விகிதம் மற்றும் அதே வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் தொடர்புடைய கரும்பொருளிலிருந்து வரும் நிறமாலை அரைக்கோள உமிழ்வுப் பாய்வின் விகிதம் ஆகும் எனவே இது இங்கே உமிழ்வுத்தன்மையின் தொகையீடு மட்டுமல்ல எனவே வரையறை உமிழ்வு எப்போதும் தொடர்புடைய அளவுகளின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது எனவே இங்கே உண்மையான மேற்பரப்பில் இருந்து இந்த நிறமாலை அரைக்கோள உமிழ்வுப் பாய்வின் விகிதம் மற்றும் கரும்பொருளிலிருந்து வரும் நிறமாலை அரைக்கோள உமிழ்வுப் பாய்வு அதே வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது

எனவே Elambdae என்பதன் வெளிப்பாடு என்ன என்பதை இப்போது நாம் அறிவோம் அது என்ன இது அங்குள்ள தொகுதி சொல்லின் தொகையீடு ஆகும் அது இருக்கும் நான் இதை இப்படி மாற்றி எழுதலாம் எப்சிலான் லாம்ப்டாவானது 0 முதல் 2பை வரை தொகையீடு 0 முதல் pi பை 2 IlambdaE lambda theta phi T வரை அனைத்து sin தீட்டா cos theta dtheta dphi வகுத்தல் E lambdab என்ன அதே போல் இது pi I lambdab ஆப் lambda T ஐ தவிர வேறில்லை எனவே கரும்பொருள் ஒரு பரவல் உமிழ்ப்பான் என்பதை நாம் அறிவோம் எனவே நான் சைன் தீட்டா காஸ் தீட்டாவை தொகையீடு செய்ய முடியும் மேலும் அது pi பெருக்கல் I லாம்ப்டா p ஆக இருக்கும் எனவே அதாவது 1 பை பை இன்டெக்ரல் 0 முதல் 2 pi வரை 0 முதல் pi பை 2 I லாம்ப்டா E வரை இது ஒரு பரவல் உமிழ்ப்பான் என்பதால் நான் இதை தொகையீட்டிற்கு உள்ளே எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது sin theta cos theta dtheta dphi ஆக இருக்கும் அதாவது 1 பை pi பை 2 இந்த அளவு இந்த விகிதாச்சாரம் இங்கே இல்லை ஆனால் உமிழ்வுத்தன்மை எனவே எப்சிலான் லாம்ப்டா லாம்ப்டா இருக்கும் எனவே திடீரென வரையறையின் காரணமாக வரையறையின் காரணமாக 1 பை pi உள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் உமிழ்வுப் பாய்வு நிறமாலை அரைக்கோள உமிழ்வுப் பாய்வு மற்றும் மொத்தப் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றில் நாம் பார்த்ததைப் போலல்லாமல் இங்கே நீங்கள் திடீரென்று 1 பை pi ஐக் காண்பீர்கள் இந்த விகிதத்தின் வரையறையின் காரணமாக அது வரும்

எனவே எப்சிலான் எனப்படும் மொத்த உமிழ்வுத்தன்மை என்று அழைக்கப்படுவதை ஒருவர் வரையறுக்கலாம் இது வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே உண்மையான மேற்பரப்பின் E என்பது வெப்பநிலையின் செயல்பாடு மற்றும் கரும்பொருளின் E வெப்பநிலையின் செயல்பாடு மட்டுமே எனவே 0 முதல் முடிவிலி Elambda வரை இருக்கும் உண்மையான மேற்பரப்பு பெருக்கல் dlambda வகுத்தல் பின்னத்தின் கீழ் சொல் என்ன சிக்மா T பவர் நான்கு எனவே எப்சிலான் E என்பது 1 வகுத்தல் சிக்மா T பவர் 4 பெருக்கல் தொகையீடு 0 முதல் இன்ஃபினிட்டி E லாம்ப்டா T டிலாம்ப்டா வரை ஆகும் எனவே இந்த அளவுகளை வரையறுப்பதன் நோக்கம் ஒரு மேற்பரப்பின் உமிழ்வு எனக்குத் தெரிந்தால் இதை அளவிடுவதற்கான வழிகள் உள்ளன ஒரு மேற்பரப்பின் உமிழ்வு எனக்குத் தெரிந்தால் நான் செய்துவிட்டேன் ஏனெனில் பிளாங்க் விதியின் Planck's law மூலம் கரும்பொருள் கதிர்வீச்சை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது எனக்குத் தெரியும் இது ஒரு சரியான சமன்பாடு எனவே கொடுக்கப்பட்ட மேற்பரப்பிலிருந்து உமிழ்வுப் பாய்வு என்ன என்பதை அதிலிருந்து நான் அறிவேன் இதேபோல் நிறமாலை அரைக்கோள உமிழ்வு எனக்குத் தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் எனவே லோக்கல் உமிழ்வு எனக்கு தெரிந்தால் இந்த நிறமாலை அரைக்கோள உமிழ்வை என்னால் கணக்கிட முடியும் ஏனெனில் அது 1 பை pi டபுள் இன்டெக்ரேல் லோக்கல் எமிசிவிட்டியான லாம்ப்டா E பெருக்கல் காஸ் தீட்டா சைன் தீட்டா d தீட்டாவாக வழங்கப்படுகிறது எனவே லோக்கல் உமிழ்வுத்தன்மை எனக்குத் தெரிந்தால் லோக்கல் உமிழ்வுப் பாய்வு நிறமாலை அரைக்கோள உமிழ்வுப் பாய்வு மற்றும் மொத்த உமிழ்வுப் பாய்வு ஆகியவற்றை என்னால் கணக்கிட முடியும் எனவே பெரும்பாலான உண்மையான மேற்பரப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து உண்மையான மேற்பரப்புகளையும் பார்க்கின்றன அவை மேற்பரப்பின் உமிழ்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள் உண்மையில் இது ஒரு உள்ளார்ந்த பண்பு இதைப் பற்றி வருங்கால விரிவுரை ஒன்றில் சிறிது பார்ப்போம் அது ஏன் உள்ளார்ந்த பண்பு என்பது இங்கே எல்லாம் சரி உறிஞ்சும் திறன் எனப்படும் அதே அளவை ஒருவர் மீண்டும் வரையறுக்கலாம் எனவே உறிஞ்சுதலை எவ்வாறு வரையறுப்பது இங்கே நாம் கரும்பொருள் ஐ ஒரு தரமாக பயன்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்க சரி அது எல்லாவற்றையும் உறிஞ்சிவிடும் நாம் என்ன செய்வது

மேற்பரப்பில் நிகர வீசுகதிர்வீழல் என்ன எனவே ஒரு மேற்பரப்பால் பெறப்படும் நிகர வீசுகதிர்வீழல் அடிப்படையில் உறிஞ்சுதல் இப்போது வரையறுக்கப்படுகிறது எனவே அதை எவ்வாறு அளவிடுவது என்பது நமக்குத் தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் எனவே எந்தப் பின்னம் பெறப்படுகிறதோ அதுவே உறிஞ்சுதல் எனப்படும் பெறப்படாதவை கடத்தப்படலாம் அல்லது பிரதிபலிக்கலாம் எனவே நாம் போகிறோம் அடுத்த வகுப்பில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் பெறப்படும் நிகர வீசுகதிர்வீழல் ஆனது உறிஞ்சப்படும் நிகர வீசுகதிர்வீழல் கூட்டல் பிரதிபலிப்பு கூட்டல் கடத்தப்படும் நிகர வீசுகதிர்வீழல் ஆகியவற்றுக்கு சமம் என்று அறிமுகப்படுத்தப் போகிறோம் எனவே நீங்கள் ஒரு ஒளிஊடுருவக்கூடிய கண்ணாடியை வைத்திருந்தால் சில சந்தர்ப்பங்களில் பரவுகிறது எனவே மேற்பரப்பில் ஏற்படும் சில கதிர்வீச்சு உண்மையில் மேற்பரப்பின் மறுமுனைக்கு அனுப்பப்படலாம் அல்லது உங்களிடம் ஒரு திரவம் இருந்தால் எடுத்துக்காட்டாக திரவத்தைக் கொண்ட கொள்கலனின் ஒரு மேற்பரப்பில் பெறப்படும் கதிர்வீச்சு உண்மையில் திரவத்தின் மூலம் மறுமுனைக்குச் செல்ல முடியும் ஆனால் அது ஒளிபுகா திடமாக இருந்தால் கடத்தும் திறன் 0 ஆகும் கடத்தப்படும் கதிர்வீச்சின் அளவு 0 ஆகும் எனவே இது ஒளிபுகா பொருளாக இருந்தால் இது 0 ஆகும் எனவே அடுத்த விரிவுரையில் நாம் தொடங்கப் போவது என்னவென்றால் இன்னும் சில வரையறைகளை மிக விரைவாகப் பார்ப்பதன் மூலம் இந்த வரையறையைப் பார்க்கிறோம் பின்னர் கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் கதிர்வீச்சு பரிமாற்றத்தின் சில அம்சங்களை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் ஒரு உமிழ்வை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்ப்போம்